நீரழுத்த திறன் சம்பந்தமான சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் பொதுவான சில நீர் உந்தும் பயன்பாடுகள் மற்றும் அமைப்புகளில் நீரழுத்த திறன் என்பது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுப்போம் பொதுவான ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இதனை நமது நாட்டில் பெரும்பாலான வீடுகளில் உள்ள வீட்டுபொருளுக்கான எடுத்துக்காட்டு என கருதலாம் உங்களிடம் ஒரு நீர் தேக்கி உள்ளது பூமிக்கடியில் உள்ள நீர்தேக்கியிலிருந்து நீரை ஏற்ற முயற்சிக்கிறீர்கள் அதில் ஒரு உறிஞ்சும் குழாய் உள்ளது மேலும் ஒரு மையவிலக்கு விசை உந்தியை வைக்கிறேன் பெரும்பாலான உந்திகள் ஒரு கட்ட மையவிலக்கு விசை உந்திகள் ஆகும் வெளியேற்றும் குழாய் சிறிது தூரம் கிடைமட்டமாக செல்லும் பின்னர் செங்குத்தாக சென்று மேல்நிலை நீர்தேக்க தொட்டிக்கு நீரை வெளியேற்றும் ஏனெனில் மேல்நிலை நீர் தேக்கதொட்டி உந்தி மற்றும் தேக்கியிலிருந்து சற்று தொலைவில் இருக்கலாம் தேக்கியில் நீர் உள்ளதாக குறித்து கொள்வோம் பெரும்பாலும் உறிஞ்சும் குழாய் தேக்க தொட்டிக்கு அடிப்புறமாக செல்லும் மேலும் நீர் இவ்வாறாக மேல்நிலை தொட்டிக்கு மாற்றப்படும் இப்போது சக்சன் ஹெட் எவ்வளவு சக்சன் ஹெட் என்பது வெளியேற்றும் குழாயின் விளிம்பில் இருந்து உந்தியின் மைய அச்சு வரை இருக்கும் அதனைக் குறித்து கொள்வோம் அதனைக் குறிக்கிறேன் இதுதான் சக்சன் ஹெட் வெளியேற்றும் அழுத்த உயரம் என்பது என்ன உந்தியின் மைய அச்சில் இருந்து அதிகபட்ச உயரத்தை கிடைமட்டத்தில் இருந்த நீர் அடையும் வரை உள்ள உயரம் வெளியேற்றப்படும் உயரம் ஆகும் நீங்கள் இங்கு காண்பது எல்லாம் பயன்பாடுகளிலும் பொதுவாக இருக்காது கட்டிடத்தின் ஒரு மூலையில் மேல்நிலை நீர் தேக்க தொட்டியும் மற்றும் தேக்கி இன்னோரு மூலைகளிலும் இருக்கலாம் அப்படி இருந்தால் அங்கு கிடைமட்ட தூரம் சற்று அதிகமாக இருக்கும் அப்போது இயல்பிய அழுத்த உயரம் இருக்காது நீரை ஏற்ற முடியாது மேலும் அங்கு சற்று அதிகமான அளவு உராய்வு இழப்பு கிடைமட்டமாக செல்வதால் இருக்கும் எனவே நீர் பாயும் கிடைமட்ட தூரம் எவ்வளவு என காட்டுகிறேன் அதனை குறித்து கொள்கிறேன் இது முழுஎண்ணாக 120 அடி என்று இருக்கும் பெரும்பாலான வீடுகளில் 120 அடிஅளவிற்கு கிடைமட்ட தூரம் செல்லும் இப்போது இந்த உயரத்தை சக்சன் ஹெட் என்போம் அது தேக்க தொட்டியில் 6 அடி அளவிற்கு ஆழமாகவும் மற்றும் இரண்டு தரைப்பகுதிகளுக்கு இடையில் 20 அடி அளவிற்கு இருக்கும் அது வெளியேற்றும் அழுத்த உயரம் ஆகும் இப்போது குழாயின் விட்டத்தை பற்றி பேசுவோம் தற்போதைய காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் குழாயின் விட்டம் 1 இன்ச் ஆகும் மேலும் வீட்டிலுள்ள நபர்களை பொறுத்து பிவிசி குழாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன பிவிசி குழாய்களை நினைவுகூர்வோம் மேற்பரப்பு உட்புற பரப்பின் பரப்பு மேடுகள் புறக்கணிக்க தக்கது அவை சமதளமானது இதனால் ரஃப்னஸ் விகிதம் 0 இது நன்மைபயக்கக் கூடியது சில பண்புக்கூறுகளை கொள்வோம் அதற்கு நீரழுத்த திறனை கணக்கிட முடியும் முதலில் வருவது Q அது வெளியேற்றும் கன அளவு வெளியேற்றப்படும் கனஅளவு பெரும்பாலும் மேல்நிலை நீர் தேக்க தொட்டியின் கனஅளவாகும் இப்போது உங்களிடம் 1000 லிடடர்கள் கன அளவு கொண்ட தொட்டி உள்ளதாக கருதுவோம் எனவே நமக்கு 1000 லிட்டர்கள் தேவைப்படுவதாக கொள்வோம் இந்த 1000 லிட்டர்களை எவ்வளவு விரைவாக நிரப்ப விரும்புவீர்கள் நம்மிடம் உள்ள பெரும்பாலான உந்திகள் 10 நிமிடத்தில் நிரப்பிவிடும் எனவே சில நேரங்களில் நான் வெளியேற்றும் நேரத்தை 10 நிமிடங்கள் என்கிறேன் எனவே வகைக்கெழு Q ஆனது லிட்டர்கள் வகுத்தல் நிமிடங்கள் அது லிட்டர்கள் பெர் மினிட் ஆகும் இதுதான் பாயும் வீதத்தின் வெளியேறும் வீதமாகும் இதனை எவ்வாறு மாற்றுவது எனவே m3 என மாற்ற 100 லிட்டர்களை 1000 கொண்டும் மற்றும் 60 செகண்ட்ஸ் கொண்டும் வகுக்க வேண்டும் எனவே 0 001667 m3s என கிடைக்கும் எனவே வெளியேற்றும் வீதத்தை m3s என கொண்டிருப்பீர்கள் விட்டம் என்ன விட்டம் 1 இன்ச் எனக்கொடுக்கப்படுகிறது இதனை SI அலகிற்கு மாற்ற வேண்டும் அதற்கு 1 இன்ச்சை 25 4 1000 கொண்டு பெருக்கவேண்டும் 1000 மிமீ 1 மீட்டர் ஆகும் எனவே இன்ச்லிருந்து மீட்டருக்கு மாற்ற 25 4 1000ஆல் பெருக்க வேண்டும் சக்சன் ஹெட் 6 அடியாக இருக்கும் 6 அடியை மீட்டராக மாற்ற 1 அடி என்பது 12 இன்ச்களை கொண்டிருப்பதால் 25 41000 கொண்டு பெருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு இன்ச் என்பது 25 41000 ஆகும் எனவே இப்படிதான் மீட்டராக மாற்றுதல் நடக்கும் பின்னர் வெளியேற்றும் அழுத்த உயரம் 20 அடி அதனை மீடடராக மாற்ற 20 × 12 × 25 41000 இன் மதிப்பை கணக்கிட வேண்டும் ஏனெனில் ஒரு அடி என்பது 12 இன்ச்களை கொண்டிருக்கும் மற்றும் ஒரு இன்ச் 25 4 மிமீ 1000மீட்டராகும் இப்போது குழாயின் மொத்த உயரமும் தேவைப்படுகிறது ஏனெனில் நாம் உராய்வினால் வரக்கூடிய இழப்பை கணக்கிட வேண்டும் சக்சன் ஹெட் உயரம் மற்றும் வெளியேற்றும் அழுத்த உயரம் மட்டும் போதாது நீங்கள் குழாயின் கிடைமட்ட பகுதிகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவை உராய்வு இழப்பை கொடுக்கும் அவை குறிப்பிடத்தகுந்த பகுதிகள் ஏன் என்றால் 120 அடி என்பது சிறிய அளவு கிடையாது இது அழுத்த உயரங்களை ஒப்பிடும்போது மிக அதிகம் ஆகவே 120 அடி கூட்டல் 20 அடி கூட்டல் 6 அடி என்பது 146 அடி 146 அடி என்பது நீர் செல்லும் குழாயின் மொத்த நீளம் இதனால் உராய்வு இழப்பும் இங்கு அதிக நீளத்தால் அதிகமாக இருக்கும் அதனை 12 × 25 4 ஆல் பெருக்கி மீட்டராக மாற்ற வேண்டும் ஆகவே இது மீட்டரில் இருக்கும் மேலும் நீங்கள் பரப்பு Π4d2யை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து பாய்மத்தின் திசைவேகத்தை கணக்கிட வேண்டும் குழாயின் வழியாக செல்லும் நீரின் திசைவேகம் u ஆகும் நமக்கு இப்போது m3s ல் வெளியேற்றும் வீதமும் தெரியும் ஒவ்வொரு நொடியும் இந்த கன அளவு நீர் குழாயின் வழியாக பாய்கிறது அதிக மீ3 குழாயின் வழியாக ஒவ்வொரு நொடியும் பாய்கிறது அந்த குழாய் A என்ற குறுக்கு வெட்டுப் பரப்பு கொண்டுள்ளது எனவே அதனை இந்த Aவைக்கொண்டு வகுத்தால் மீவி ms கிடைக்கும் இது பாய்மத்தின் திசைவேகம் ஆகும் வகைக்கெழு Q வகுத்தல் A இதில் Qன் வகைக்கெழு m3s ல் இருக்கும் A மீ2 ல் இருக்கும் எனவே மீவி ms கிடைக்கும் ஏற்கனவே கணக்கிடப்பட்ட வகைக்கெழு Qவையும் D மதிப்பின் மூலம் கணக்கிடப்பட்ட A வையும் பயன்படுத்தினால் வகைக்கெழு Q 0 001667 m3 s ஆகவும் வகுத்தல் A Π 4 d2 வை ஆகவும் கொண்டால் 3 3 மீவி ms என கிடைக்கும் Π 4 d2 மீட்டரில் இருக்கும் இப்போது udν என கொடுக்கப்படும் ரேனால்ட்ஸ் எண்ணை கணக்கிட வேண்டும் ஆகவே 3 3 ms x d இதில் dன் மதிப்பு 0 0254 m இது வகுத்தல் νன் மதிப்பு 1 × 10 6 m2s ஆகும் எனவே இது தான் ரேனால்ட்ஸ் எண் இங்கு ν பதத்தை பயன்படுத்துகிறோம் இது இயங்கு பாகுநிலை இது நீருக்கு வெப்பநிலையை பொறுத்தது வெவ்வேறு வெப்பநிலைகளுக்கு வெவ்வேறான பாகுநிலைகள் உண்டு நீர் 200Cல் இருக்கும் போது அறிவியல் அட்டவணையில் இருந்து இதன் மதிப்பு 1 0004 என எடுக்கலாம் அதனை தோராயமாக 1 × 10 6 m2 s எனலாம் இந்த முடிவுகளை பயன்படுத்தி கணக்கிடும் போது 83820 எனப் பெறலாம் எண்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபது இது 4000 விட மிக அதிகமானது எனவே இந்த பாய்வு வரிச்சீரற்றது இதற்கு கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் நாம் இதற்கு முன்னரே பயிற்சி கணக்கீடை பார்த்திருக்கிறோம் ஆக்டேவிற்கான செயல்பாட்டையும் கொண்டிருக்கிறோம் அந்த செயல்பாட்டை உடனடியாக பயன்படுத்தலாம் அதற்கு முன்னர் ரஃப்னஸ் விகிதம் கணக்கிடவேண்டும் ε என்பது பரப்பிலுள்ள மேட்டின் உயரம் பிவிசிக்கு இதன் மதிப்பு 0 ஆகும் எனவே ரஃப்னஸ் விகிதம் ε d 0 ஆகும் இப்போது உராய்வு காரணியை கோல்ப்ரூக் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடலாம் ரேனால்ட்ஸ் எண்ணை நீங்கள் கொடுக்க வேண்டும் இது 83820 மேலும் ரஃப்னஸ் விகிதம் 0 ஆகும் இதுவரையில் கோல்ப்ரூக் ன் மறுசெய்கை வழிமுறையை செயல்படுத்தினால் நீங்கள் 0 018683 என்பதை பெறுவீர்கள் இப்போது இதுதான் உராய்வு காரணி இந்த உராய்வு காரணியை பயன்படுத்தி உராய்வுக்கான அழுத்த உயர இழப்பை கணக்கிடலாம் அதற்கு டார்கி வைஸ்பெக் சூத்திரம் f பெருக்கல் L வகுத்தல் விட்டம் உட்புற விட்டம் பெருக்கல் u22g ஆகும் இந்த மதிப்புகளை பதிலிட்டால் உங்களுக்கு 18 05 மீட்டர் கிடைக்கும் இப்போது மொத்த இயக்க அழுத்த உயரம் h எவ்வளவு இது 6 அடி பகுதி அழுத்த உயரம் இதனை மீட்டருக்கு இந்த 12 பெருக்கல் 25 41000 காரணி கொண்டு மாற்றி வருவது கூட்டல் வெளியேற்றும் அழுத்த உயரம் 20 அடி அதனை 12 பெருக்கல் 25 41000 காரணி கொண்டு மீட்டருக்கு மாற்றி வருவது கூட்டல் உராய்வு இழப்பு அழுத்த உயரம் 18 05 மீ ஆகும் இப்போது இதனை கணக்கிட்டால் அது முழுமையாக 25 97 மீ என்று வரும் அது தோராயமாக 26 மீ ஆகும் இதனை மொத்த இயக்க அழுத்த உயர இழப்புடன் ஒப்பிடும்போது 18 05 மீ என்பது உராய்வு இழப்பினால் மட்டும் இருக்கும் எனவே உயர வேறுபாடுகளளை மட்டுமே வைத்து கொண்டு திறனை கணக்கிட முடியாது நீரின் கிடைமட்ட பாய்வும் குறிப்பிடத்தகுந்த அழுத்த இழப்பிற்கு காரணமாகிறது அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்களது உந்தி திறன் உந்தியை போதுமான அளவிற்கு நீரை தேவைப்படும் உயரத்திற்கு குறித்த நேரத்தில் இயக்க போதுமானதாக இருக்காது நீரழுத்த ஆற்றல் என்பது என்ன அது 1000 பெருக்கல் வகைக்கெழு Q பெருக்கல் h வாட்ஸ் ஆகும் எனவ 1000 பெருக்கல் 9 81 பெருக்கல் வகைக்கெழு Q ஆனது 0 001667 m3s ஆகும் அனைத்தும் SI அலகில் உள்ளன h என்பது மொத்த இயக்க அழுத்த உயரம் hன்மதிப்பு 26 மீ ஆகும் இதனை சற்று முன் கணக்கிட்டோம் இவை அனைத்தும் இணைந்து 425 W என வரும் எனவே 425 W என்பது நீரழுத்ததிறன் முடியாத பட்சத்தில் பூமியிலிருந்து 20 அடி உயரத்தில் உள்ள நீர் தொட்டிக்கு தேக்கியிலிருந்து நீரை ஏற்ற திறன் 425 W தேவைப்படும் எனவே வீடுகளில் 1 ஹெச்பி அளவு ஒரு கட்ட உந்தி உந்த பணிகளை செய்ய தேவைப்படும் இரண்டாவது எடுத்துக்காட்டிற்கு தீர்வு காண்போம் இரண்டாவது எடுத்துக்காட்டு வெளிப்படையாகவே ஒன்றாவது எடுத்துக்காட்டை போல் உள்ளது இது அதே மாதிரி அமைப்புகளையும் பண்புக்கூறுகளையும் சிறிது மாற்றங்களுடன் கொண்டுள்ளது நான் என்ன மாற்றம் என்று கூறுகிறேன் இதிலிருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் நாம் ஒளி மின்னழுத்த தீர்வுக்கு செல்கிறோம் எனவே இது ஒளியின் அடிப்படையிலான தீர்வு நாம் சூரிய மின்சக்தியை பயன்படுத்த விரும்புகிறோம் மற்றும் இந்த உந்தி மோட்டார் மூலம் இயக்கப்படும் அல்லது திறனை பெறும் அந்த மோட்டார் சூரிய மின்சக்தி மூலங்களில் இருந்து திறனை பெறும் முன்னர் பார்த்தது போன்று 230 அளவிலான மின்மூலங்கள் நாம் ஒரு கட்ட மோட்டார் உந்தியை இயக்க தேவைப்படும் உந்தியை இயக்க பயன்படுத்தப்படும் மோட்டார் டிசி மோட்டார் என கருதுவோம் அந்த மோட்டார் பிவி தொகுதிகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதாக கொள்வோம் இங்கு எந்த மின்கலமும் இல்லை நீங்கள் இந்த தீர்வு அதிகமான நன்மைகளை தருவதாக கொள்ளலாம் ஒரு மின்கலத்தில் ஆற்றல் வேதிஆற்றலாக சேமிக்கப்படுவதற்கு பதிலாக வெளியேற்றப்படும் நீரின் நிலைஆற்றலாக சேமிக்கப்படுவதாக கருதலாம் ஒரு வழக்கமான வீட்டில் பயன்படுத்தப்படும் உந்தியை கருதுவோம் அது தினமும் 1000 லிட்டர்கள் கன அளவு நீரை வெளியேற்ற வேண்டும் தினமும் வீட்டில் பயன்படுத்தும் உந்தி 1000 லிட்டர்கள் நீரை 2000லிட்டர்கள் தொட்டிக்கு 1000 லிட்டர் தொட்டிக்கு பதிலாக மாற்றுவதாக கொள்வோம் எனவே இந்த தொட்டி 2000 லிட்டர்கள் கொள்ளளவு கொண்டதாக கொள்வோம் இப்போது தொட்டியை முழுமையாக 2000 லிட்டர்கள் நிரப்ப வேண்டும் வீட்டில் பயன்படுத்தும் உந்தி 1000 லிட்டர்களை ஏற்றும் மீண்டும் 1000 லிட்டர்களை நாளின் முடிவில் ஏற்றவேண்டும் இது லாஜிக் அதனை பயன்படுத்துகிறோம் ∆t க்கு பதிலாக இந்த முறையில் 20நிமிடங்களை கொள்வோம் அதனை ஒரு இடத்தில் உள்ள இன்சொலுசன் உடன் இணைப்போம் நமக்கு ஒரு இடத்தில் இன்சொலுசன் எவ்வளவு என்பது பற்றி கண்டறிய தெரியும் நான் இன்சொலுசனுக்கும் நேரத்திற்கும் இடையே வரைவு ஏற்படுத்துகிறேன் அது இதுமாதிரி இருக்கும் இதுதான் பெரும புள்ளி இது நண்பகலில் ஏற்படுகிறது வளைவின் கீழ் பரப்பு kWhm2day ஆகும் இன்சொலுசன் kWm2 ஆகும் இதுதான் Hat எனப்படும் இன்சொலுசன்க்கு சமமானது இது சுற்றுப்புற விளைவுகளுடன் ஒரு இடத்தின் ஆற்றல் பெறுவதாகவும் இன்சொலுசன் மதிப்பை பெற்ற பிறகு இன்சொலுசனுக்கும் நேரத்திற்கும் இடையே வரைவிலிருந்து அதனை 1kWm2 எனக்கொள்கிறேன் அந்த பரப்பிற்கு சமமான பரப்பை இந்த செவ்வக கூறின் மூலம் பெறலாம் அந்த செவ்வகம் Hat என்ற அகலத்தை கொண்டது அது சிறும Hat ஆகும் இதன் பரப்பிற்காக அதே மாதிரியான நேரத்திற்கு சமமாக அகலத்தை வைத்துள்ளேன் அதன் உயர்த்தை தரநிலை இன்சொலுசன் மதிப்பு 1kWm2 யை கொண்டுள்ளேன் மேலும் நான் அதேபொன்ற ஆற்றல் அளவை இதன்மூலம் பெறுகிறேன் அதாவது ஆற்றலை kWh ல் பெறுகிறேன் இப்போது இந்த இரண்டும் ஆற்றலை கருதும் போது சமமானவைகள் எனவே நான் குறிப்பிட்ட கருத்து வடிவிற்கு இதனை பயன்படுத்துகிறேன் ∆t யை எடுப்போம் அதனை 10 நிமிடங்கள் என்போம் இதனை இந்த இடைப்பட்ட நேரத்திற்கு சமமாக மாற்றுகிறேன் எனவே இது எண்ணளவில் சிறும Hat நேரத்திற்கு சமமானது பெங்களூருவை எடுத்து கொள்வோம் சிறும Hat 4 58 kWhm2da ஆக இருக்கும் இதனை எவ்வாறு கணக்கடவேண்டும் என்று தெரியும் இதற்கு 3 ம் மற்றும் 4 ம் வார தலைப்புகளை பாருங்கள் நான் எண்ணளவில் ∆tயை 4 58 மணிநேரத்தைவிட குறைவாக அமைக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டிற்காக 4மணிநேரம் என எடுக்கிறேன் நீங்கள் இதைவிட குறைவான மணிநேரங்களையும் எடுக்கலாம் இந்த எடுத்துக்காட்டுக்கு 4 மணிநேரம் என்று எடுக்கிறேன் இந்த 4 மணிநேரத்தில் லிட்டர்கள் உந்த உந்திக்கு ஆற்றல் கொடுக்கப்படுகிறது இதனை பொறுத்து மைய நீக்க விசை உந்தியின் மற்றும் மோட்டாரின் மற்ற அனைத்து கூறுகளையும் நிர்ணயிக்கலாம் இப்போது எவ்வளவு நீரழுத்த ஆற்றல் மற்றும் திறன் தேவைப்படும் என்று பார்ப்போம் வகைக்கெழு Q அதாவது Q∆t அது 100 லிட்டர்கள் வகுத்தல் 4 மணிநேரம் என லிட்டர்கள் பெர் செகண்ட் ல் கணக்கிடப்படுகிறது அது 0 0694 லிட்டர்கள் பெர் செகண்ட் ஆகும் இது 0 07×10 3 m3sec வரும் இப்போது தரைப்பகுதி வீதத்தில் வெளியேற்றும் வீதம் மிக அதிகமாக குறைந்து போயிருக்கும் மற்ற அனைத்து பண்புக்கூறுகளும் அதே போன்று இருக்கும் போது நீங்கள் மேற்சொன்ன அதே மாதிரி கணக்கீடுகளை பயன்படுத்துவீர்கள் என நினைக்கிறேன் இப்போது ஒரு வேறுபாடாடை கூறுகிறேன் டார்கி வைஸ்பெக் சூத்திரத்தை பயன்படுத்தி f Ld×μ22g கணக்கிடப்பட்டதை பார்க்கலாம் f என்பது உராய்வு காரணி நீங்கள் அதேபோன்ற வழிமுறைகளை ரேனால்ட்ஸ் எண் ரஃப்னஸ் விகிதம் காண பயன்படுத்தலாம் இங்கு ரஃப்னஸ் விகிதம் 0 மேலும் தோராயமாக கோல்ப்ரூக் சமன்பாட்டின் மூலம் f ன் மதிப்பை கண்டறியலாம் மற்றும் அதேபோன்றே L மற்றும் d தெரிந்த மதிப்புகள் ஆகும் u மாறியிருக்கும் இது பாய்ம திசைவேகம் ஏனெனில் வகைக்கெழு Q குறிப்பிடத்தக்க அளவில் குறைவு U என்பது வகைக்கெழு Q வகுத்தல் A A என்பது மாறி இருக்காது எனவே வகைக்கெழு Q விகிதத்தில் குறைந்து இருக்கும் μ2ம் குறைந்திருக்கும் இது 0 07 மீட்டரில் இருக்கும் உராய்வினால் ஏற்படும் அழுத்த உயர இழப்பு 0 07 ஆகும் இது மிகமிக குறைவு இது முந்தைய முறையில் பார்த்த 18 மீட்டர்களைவிட மிக மிக குறைவு மற்றும் மொத்த இயக்க அழுத்த உயரம் முழுமையாக 8 மீட்டரில் இருக்கும் இதனை முந்தைய முறையுடன் ஒப்பிடுவோம் முந்தைய முறையில் உராய்வினால் வரக்கூடிய hf அழுத்த உயரம் மொத்த அழுத்த உயரத்தில் குறிப்பிடத்தகுந்த அளவில் இருந்தது இங்கு உராய்வு இழப்பினால் வரும் அழுத்த உயர இழப்பு மிக மிக குறைவே அது புறக்கணிக்கதக்கதாகும் பெரும்பாலும் மொத்த இயக்க அழுத்த உயரம் பகுதி மற்றும் வெளியேறுதல் அழுத்த உயர்த்தினால் இருக்கும் இப்போது நீரழுத்த திறன் எவ்வளவு அது 1000×9 ஆகும் இப்போது இந்த h 8 மீட்டர் வகைக்கெழு Q மதிப்புகளை இட்டால் நீங்கள் தேவைப்படும் திறன் 5 45 வாட்ஸ் என கொள்ளலாம் இது மிக குறைவு இதனை முதல் எடுத்துக்காட்டுடன் ஒப்பிடுவோம் அங்கு 425 வாட்ஸ் என கணக்கிட்டோம் அனைத்து பண்புக்கூறுகளும் ஒரே மாதிரி இருந்தது நாம் வகைக்கெழு Q ல் மட்டும் மாறுதல் செய்திருக்கிறோம் வெளியேற்றும் வீதம் குறைகிறது மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டதுடன் வெளியேற்றும் நேரத்தை இணைத்திருக்கிறோம் மேல்நிலை நீர் தொட்டிக்கு நீரை வெளியேற்றும் பாய்வு பிரிக்கப்பட்டுள்ளது அது 20நிமிடத்திற்கு பதிலாக நாள் முழுவதும் 10 நிமிடங்கள் என பிரிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் குறைந்த நீரழுத்த திறன் தேவைப்படுகிறது என்பதை பார்க்கலாம் ஏனேனில் பகிர்வு பிரிக்கப்பட்டுள்ளது 10 நிமிடங்களுக்கு பதிலாக வெளியேறுதல் நாள் முழுவதுமாக பிரிக்கப்பட்டுள்ளது இதுதான் சூரிய தனிமைப்படுத்தியை இணைத்தால் வரக்கூடிய நன்மை மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் நாம் ஆழ்துளைகிணறை எடுத்துக்காட்டாக பார்ப்போம் இது தரைமட்ட பகுதியில் உள்ளது இது பூமியினுள் பூமிக்கடியில் உள்ளது நமக்கு தேவைப்படும் நீரை எடுக்க ஒரு குழாயை வைப்போம் இது ஆழமாக செல்லும் குழாய் அது பூமிக்கடியில் உள்ள நீரை வெளியே எடுக்கும் இப்போது உந்தியை வைப்போம் இது நீரில் மூழ்கி இருக்கும் உந்தி எனவே இதுதான் நீரில் மூழ்கும் உந்தி மோட்டார் மற்றும் குழாய் இணைந்த அமைப்பு குழாயின் வழியாக நீரை எடுக்கிறீர்கள் எனவே இது வெளியேற்றும் குழாய் இங்கு உறிஞ்சும் குழாய் இல்லை ஏனெனில் உந்தி நீரில் மூழ்கி உள்ளது நீர் உள்ள தேக்கியில் மூழ்கி உள்ளது அது தரைமட்டத்திற்கு நீரை கொண்டு வந்து தரும் இங்கு கிடைமட்ட பாய்வு தரைமட்ட அளவில் உள்ளது பின்னர் இந்த தேக்கிக்கு வெளியேற்றுகிறது இதுதான் வழக்கமான ஆழ்துளை கிணறு அமைப்பு சில வழக்கமான நீளங்களை எடுப்போம் அது 600 அடி அளவிற்கு இருக்கும் 600 அடி ஆழ்துளை கிணறு என்பது பொதுவாக பயன்படுத்தப்படுத்தப்படுவது இந்த மொத்த நீளமும் வெளியேற்றும் அழுத்த உயரமாகும் இங்கு சக்சன் ஹெட் இல்லை தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடத்தை பொறுத்து நீரானது குழாயின் வழியே இந்த கிடைமட்ட தூரத்திற்கு செல்லும் எடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டிற்கு கிடைமட்ட தூரத்தை 200அடி என்போம் அடுத்து குழாயின் விட்டத்தை பார்ப்போம் தற்காலத்தில் பிவிசி குழாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன எஃகு குழாய்களும் பயன்பாட்டில் உள்ளது நான் எஃகு குழாயை கருதுகிறேன் அதனால் நாம் சிறிது ரஃப்னஸ் விகிதத்தை கணக்கிட கொள்ளலாம் குழாயின் விட்டம் 4 இன்ச்கள் 6 இன்ச்களும் எடுக்கலாம் எவ்வளவு கன அளவு நீரை வெளியேற்ற வேண்டும் என்பதை பொறுத்து நீங்கள் குழாயின் விட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் இது ஆழ்துளை கிணறு எடுத்துக்காட்டு இந்த ஆழ்துளை கிணறு அமைப்பை பார்க்க வேண்டும் ஒரு முக்கிய விஷயம் உந்திக்கு சக்சன் ஹெட் இல்லை hs0ஆகும் Qஆனது அதாவது வழக்காமன ஆழ்துளையில் இருந்து அரை நிமிடத்தில் 100 லிட்டர்கள் என்ற அளவில் நீர் வெளியேறும் அரை நிமிடம் என்பது 30 நொடிகள் இதுதான் ஆழ்துளையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் எண்ணளவு இது வரையறுக்கப்பட்டதல்ல இது எவ்வளவு நீர் உள்ளது எவ்வளவு ஆழத்தில் உந்தி உள்ளது ஆகியவற்றை பொறுத்தது இதுதான் கொடுக்கப்படுகிற மதிப்பு அரைநிமிடத்தில் 100 லிட்டர்கள் சில நேரங்களில் ஆழ்துளை கிணறுகள் இதைவிட அதிகமாகவோ குறைவாகவோ கொடுக்கும் இந்த 4 இன்ச் விட்டம் 4 x 25 41000 என மீட்டருக்கு மாற்றப்படும் வகைக்கெழு Q அதாவது வெளியேறும் வீதம் அல்லது பாயும் வீதம் என்பது நொடிகளில் 200 லிட்டர்கள் ஆகும் இது 3 3 literssec என இங்கு கொடுக்கப்படும் அது 3 3 × 10 3msec ஆகும் hs என்பது 0 hd என்பது 600 அடி இது 12 × 25 41000என்ற மாற்ற காரணி மூலம் மீட்டருக்கு மாற்றப்படும் அது கணக்கிடப்பட்டு 182 88 மீட்டர்கள் என வரும் இப்போது பாய்ம திசைவேகத்தை பார்க்க வேண்டும் பாய்ம திசைவேகம் என்பது வகைக்கெழுQ வகுத்தல் A எனவே இது 3 10 3 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் வகுத்தல் π4 d2ஆகும் இது முழுமையாக 0 41 மீட்டர் பெர் செகண்ட் என வரும் இதிலிருந்து ரேனால்ட்ஸ் எண்ணை கணக்கிடலாம் அதற்கு முன்பு பயன்படுத்திய வழிமுறைகளை பயன்படுத்தலாம் இந்த udυ என வரும் எண்ணை கணக்கிடுவோம் υ என்பது இயங்கு பாகுநிலை அது மீட்டர் பெர் செகண்ட் அல்லது 0 1016 மீட்டர் மற்றும் 1 10 x 10 6மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் என இயங்கு பாகுநிலைக்கு வரும் இந்த கோவை 41656 எனக்கொடுக்கும் இதுதான் ரேனால்ட்ஸ் எண் இது 4000 விட அதிகம் எனவே இது வரிச்சீரற்ற பாய்வாகும் இதற்கு கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்தை பயன்படுத்தலாம் εஅல்லது புறப்பரப்பு மேட்டின் உயரம் இது எஃகிற்கு 0 1 மிமீ ஆகும் அதனால் ரஃப்னஸ் விகிதம் என்பது 0 1 மிமீ வகுத்தல் 0 1016 மீட்டர் ஆகும் இதனை மீட்டராக மாற்ற 1000 கொண்டு வகுக்கும் போது இது 0 01 என ரஃப்னஸ் விகிதமாக வரும் உராய்வு காரணியை கணக்கிட நாம் உருவாக்கிய கோல்ப்ரூக் செயல்பாட்டை பயன்படுத்துவோம் அதில் ரேனால்ட்ஸ் எண்கள் மற்றும் ரஃப்னஸ் விகிதம் ஆகியவற்றை கொடுத்தால் உராய்வு காரணி 0 024654 என கிடைக்கும் உராய்வு இழப்பினால் வரக்கூடிய அழுத்த உயர இழப்பு f u22g ஆகும் அது 0 51 மீட்டர்களாக வரும் மொத்த அழுத்த உயரம் hshdhf 0182 4 மீட்டர்கள் ஆகும் இப்போது நீரழுத்த திறனை 1000 g h எனக் கணக்கிடலாம் அது 5991 2 என வரும் முழு எண்ணாக 6000 வாட்ஸ் என கூறலாம் எனவே 6000 வாட்ஸ் நீரழுத்த திறன் இந்த நீரழுத்த பணியைச் செய்ய தேவைப்படுகிறது இருப்பை பொறுத்து மோட்டார் உந்தி இணையை தோராயமாக 7 5 கிலோவாட்ஸ் அல்லது 10 கிலோவாட்ஸ் என நீங்கள் கணக்கிடலாம் அநேகமாக 10 ஹெச்பி ல் மோட்டார் உந்தி அமைப்பை பயன்படுத்தலாம்